இயற்கையான அல்லது வெற்று வெப்பச்சலனம் குறித்த உரையை ஒரு பெட்டியில் வைக்கப்படும் ஒரு திரவத்தின் உதாரணத்தைப் பார்ப்பதன் மூலம் தொடங்கினோம் மேலும் அடர்த்தி வேறுபாட்டிற்கு வழிவகுக்கும் மற்றும் வெப்பச்சலனத்திற்கு வழிவகுக்கும் வெப்பநிலை வேறுபாடுகளைப் பார்த்தோம் எனவே T1 T2 ஐ விட குறைவாக இருந்தால்𝞺1 𝞺2 ஐ விட பெரியது என்றும் எனவே கனமான திரவம் இலகுவான திரவத்தின் மேல் இருப்பது நிலையற்ற சூழ்நிலை என்றும் கூறினோம் மேலும் இது வெப்பச்சலனத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சுழற்சியை அமைக்கப் போகிறது இது கிடைமட்ட திசையில் வெப்பப் பரிமாற்ற முறைக்கு வழிவகுக்கும் இந்த மறு சுழற்சி மாணவர் ஐயா உந்துவிசை ஈர்ப்பு விசையாக இருக்கும் இடத்தில் அது சரிதான் இப்போது கிடைமட்ட திசையில் சாய்வு மறு சுழற்சியின் காரணமாக கிடைமட்ட திசையில் உள்ள எல்லா இடங்களும் ஒரே வெப்பநிலையில் பராமரிக்கப்படுவதில்லை எனவே கிடைமட்ட திசையிலும் வெப்ப போக்குவரத்து இருக்கும் ஆனால் வெப்பச்சலனத்திற்கான முதன்மை உந்துவிசை செங்குத்து திசையாகும் ஏனெனில் ஈர்ப்பு விசை ஈர்ப்பு ஒரு உந்து விசை ஆகும் குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் ஒரு தட்டு நம்மிடம் இருந்தால் அது நிச்சயமாக ஒரு அமைதியான திரவத்தில் விழுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது u என்பது 0 மற்றும் T என்பது T∞ ஆகும் பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை அடுக்கில் விளைகிறது மேலும் இந்த சிக்கலுக்கான எல்லையில் உள்ள x உந்த சமநிலையைப் பார்த்தோம் இது y திசையாகவும் இது x திசையாகவும் இருந்தால் u மற்றும் v என்பது x மற்றும் y ஆக இருக்கும் எனவே udu dy v udu dx vdu dy 1 𝞺 dp dx g dy 2 ஆகும் எனவே அது x வேக சமநிலை இப்போது இந்தக் கணக்கில் உள்ள எல்லா இடங்களிலும் இந்தச் சமன்பாடு செல்லுபடியாகும் எனவே இது அமைதியான ஊடகத்திலும் அமைதியான திரவத்திலும் செல்லுபடியாகும் எனவே இந்த சமன்பாடு எல்லை அடுக்கு மற்றும் மொத்தமாக செல்லுபடியாகும் இப்போது மொத்தமாக உள்ள சமன்பாட்டைப் பார்த்தால் u மற்றும் v என்பது 0 திசைவேகங்கள் 0 என்று நமக்குத் தெரியும் அதுமட்டுமின்றி மொத்த ஸ்ட்ரீமில் அனைத்து சாய்வுகளும் 0 ஆகும் அமைதியான பகுதியில் u மற்றும் v ஆகியவை 0 ஆகும் ஏனெனில் திரவம் நகரவில்லை மேலும் du dy du dx ஆகும் அனைத்து சாய்வுகளும் அமைதியான பகுதியில் மிகக் குறைவாக இருக்கும் x உந்த சமநிலையானது 1 ஆல் குறைகிறது 𝞺∞ என்பது அமைதியான பகுதியில் உள்ள திரவத்தின் அடர்த்தி எனவே அது d dp dx g 0 ஆக இருக்கும் எனவே இங்கிருந்து dp dx க்கு அமைதியான பகுதியில் அது 𝞺∞ g ஆக இருக்க வேண்டும் என்று கூறலாம் ஆனால் வெளிப்புற விசைகள் எதுவும் இல்லை உண்மையில் கட்டாய வெப்பச் சலனம் இல்லை எனவே திரவம் எந்த இடத்திலும் நகரும் விசையாக இல்லை எல்லை அடுக்கில் திரவம் அனுபவிக்கும் நிகர அழுத்த சாய்வு திரவம் அமைதியான பகுதியில் அனுபவிக்கும் நிகர அழுத்த சாய்வுக்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் திரவமானது உண்மையில் அமைதியாக மற்றும் உண்மையில் கட்டாயமாக இல்லை எனவே எல்லை அடுக்கில் உள்ள நிகர அழுத்த சாய்வு அமைதியான பகுதியில் உள்ள நிகர அழுத்த சாய்வுக்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது அதை நமது உந்த சமநிலையில் இணைத்தால் நாம் என்ன பார்க்கப் போகிறோமோ அதை எல்லை அடுக்கு சமநிலையில் மொமென்டம் பேலன்ஸ் udu dx vdu dy ஆக எழுதுகிறேன் எனவே அது d2 u dy 2 ஆக இருக்க வேண்டும் இது ஒன்றும் இல்லை ஆனால் அடர்த்தியான 𝜟𝞺வின் வித்தியாசம் இது மொத்தமாக உள்ள அடர்த்தி மற்றும் எல்லை அடுக்கில் உள்ள எந்த இடத்திலும் உள்ள வித்தியாசம் எல்லை அடுக்கில் உள்ள அந்த இடத்தில் உள்ள அடர்த்தியால் 𝝂 d 2 u dy 2 ஆக எடுக்கப்படுகிறது இப்போது 𝜟𝞺 d𝞺 என்றால் என்ன என்பதை அறிந்தால் நாம் முடித்துவிட்டோம் மேலும் நாம் சமன்பாட்டை தீர்க்க முடியும் மற்றும் அடர்த்தி சாய்வு மற்றும் பிற அமைப்பு மாறி இடையே உள்ள தொடர்பு என்ன எடுத்துக்காட்டாக வேகம் அல்லது வெப்பநிலை அல்லது செறிவு எதுவாக இருந்தாலும் இங்கே நாம் நிறையின் போக்குவரத்தைப் பார்க்கவில்லை இப்போது செறிவு பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவே 𝜟 𝞺 𝞺 மற்றும் u v x y வெப்பநிலை இடையே உள்ள தொடர்பு என்ன நீங்கள் இயற்கையான வெப்பச்சலனத்தைப் பார்க்கத் தொடங்கும் அனைத்து வெப்பச்சலன தலைப்பிலும் இதுவரை நாங்கள் காணாத புதிய மாறி அல்லது புதிய இயல்பான விசை இதுவாகும் எனவே இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது தெரியுமா மாணவர் ஆம் சுருக்கத்தன்மை எனவே உந்து விசை என்று சொன்னோம் இயற்கையான வெற்று வெப்பச்சலனத்தில் அடர்த்தி சாய்வு என்பது வெப்பநிலையின் செயல்பாடாகும்

வெப்பநிலை வேறுபாடு அடர்த்தி சாய்வுகளை ஏற்படுத்துகிறது எனவே அவை ஏதோவொரு வகையில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் இதுவரை மற்றும் நாம் உந்த எல்லை அடுக்கு சமன்பாட்டைப் பார்த்த அனைத்து நிகழ்வுகளும் எந்த வெப்பநிலை சார்புகளையும் கொண்டிருக்கவில்லை அது வெப்பநிலை மற்றும் செறிவு ஆகியவற்றிலிருந்து சுயாதீனமாக இருந்தது இப்போது உந்த எல்லை அடுக்கு சமன்பாடுகளில் வெப்பநிலை சார்ந்திருப்பதைக் காணத் தொடங்குவோம் எனவே அதற்கான வழிதான் அமுக்குக் காரணி என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான குறியீடு 𝞫 ஆகும் இப்போது அமுக்குக் காரணியின் வரையறையானது நிலையான அழுத்தத்தில் 1 𝞺 d𝞺 dT ஆகும் எனவே இது அமுக்குக் காரணியின் வரையறை இப்போது அடர்த்தி சாய்வுகள் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் லோக்கல் அடர்த்தியை அடர்த்தியுடன் ஒப்பிடும்போது இது மிகப் பெரியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இல்லையா எனவே இது ஒரு வெற்று வெப்பச்சலன பிரச்சனை என்பதால் அல்ல கட்டாய வெப்பச் சலனம் இல்லை எனவே எல்லை அடுக்கு தடிமன் கூட கணிசமாக சிறியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே அடர்த்தி சாய்வு மிகவும் சிறியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இதை 1 𝞺 என தோராயமாக மதிப்பிடலாம் இந்த தோராயமானது பொசைன்ஸ்க்யூ என்ற நபருக்குப் பிறகு பொசைன்ஸ்க்யூ தோராயமாக அழைக்கப்படுகிறது சாய்வு d𝞺 dT என தோராயமாக மொத்த வெப்பநிலை மற்றும் லோக்கல் அடர்த்தியின் வேறுபாடுகள் மொத்த வெப்பநிலையின் மற்றும் லோக்கல் வெப்பநிலையின் வேறுபாட்டால் வகுக்கப்படுகிறது இதை தான் பொசைன்ஸ்க்யூ தோராயம் என அழைக்கப்படுகிறது மாணவர் இது அழுத்த சாய்வு மற்றும் அமைதியான பகுதிக்கு இடையிலான தொடர்பிலிருந்து வருகிறது வேகம் இல்லாத பகுதியில் வேக சமநிலையை எழுதினால் திரவம் அமைதியாக இருப்பதால் வேகம் 0 ஆகவும் திசைவேக சாய்வு 0 ஆகவும் உள்ளது எனவே x உந்த சமநிலை வெறுமனே குறைவதை நீங்கள் காண்பீர்கள் x திசையில் அழுத்த சாய்வு 𝞺∞ முறை ஈர்ப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் வெளிப்புறக் கட்டாயம் இல்லாததால் எல்லை அடுக்கு மற்றும் அமைதியான பகுதியில் சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும் எனவே dp dx 𝞺∞g ஆக மாற்றினால் இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் மாணவர் ஆமாம் ஆனால் சரியான திரவ ஓட்டம் இல்லை எனவே அழுத்தம் சாய்வு மிக முக்கியமற்றதாக இருக்கும் மாணவர் ஆம் மாணவர் சரி ஆனால் அது ஏற்கனவே 𝞺g கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இயல்பான விசையானது ஈர்ப்பு விசையின் காரணமாக திரவம் அனுபவிக்கும் விசைக்குக் கணக்கிடுகிறது இது ஏற்கனவே சமநிலையின் வேகத்தில் கணக்கிடப்படுகிறது மாணவர் இந்த பாடத்தில் நாம் நிலையான விஷயத்தை மட்டுமே பார்க்கிறோம் மிகக் குறைவான இயக்கவியல் மட்டுமே உள்ளது அங்கு சில இயக்கவியல்களைக் கண்டோம் அங்கு அரை கட்டுமான ஸ்லாப்பைப் பார்த்தோம் அங்கு நாம் உண்மையில் ஒரு நிலையற்ற நிலையைப் இந்த வகையான கணக்குகளில் பார்க்கப் போகிறோம் எனவே இந்த தோராயமானது பொசைன்ஸ்க்யூ தோராயமாக அழைக்கப்படுகிறது இந்த அமுக்குக் காரணி உண்மையில் அது எவ்வாறு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதைப் பற்றிய ஒரு உணர்வைப் பெறுவதற்கு இது அமுக்குக் காரணியாகும் வெளிப்படையாக இது வெப்பநிலை அமுக்குக் காரணியின் செயல்பாடாகும் இது ஒரு சிறந்த வாயு என்று நாம் கூறினால் வெப்பநிலையின் செயல்பாடு ஆகும் 𝞺 என்பது ஒரு சீர்ம வாயுவிற்கு P RT என வழங்கப்படுகிறது எனவே இப்போது இங்கிருந்து நிலையான அழுத்தத்தில் நாம் 𝞫 வை 1 P RT d𝞺 dT என எழுதலாம் அது ஒரு குறியுடன் P RT2 ஆக இருக்கும் எனவே அது உண்மையில் 1 வெப்பநிலையாக அளவிடப்படும் எனவே ஒரு சுருக்கத்தன்மை இந்த அளவுகோல்களை வெப்பநிலைக்கு மேல் 1 என தோராயமாக மதிப்பிடுகிறது ஆனால் 𝞫 என்பது அளவிடக்கூடிய தன்மை என்றும் நாம் பார்க்கும் வெப்பநிலை வரம்பில் இது குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுவதில்லை என்றும் வைத்துக்கொள்வோம் எனவே இது T க்கு மேல் 1 என அளவிடுகிறது ஆனால் இந்த பிரச்சனையில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய நுண்ணறிவைப் பெறுவதற்காக இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பார்க்கும் வெப்பநிலை வரம்பில் 𝞫 கிட்டத்தட்ட மாறாமல் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது எல்லை அடுக்கில் உள்ள அனைத்து சமநிலைச் சமன்பாடுகளையும் இப்போது எழுதலாம் எனவே முதலாவது தொடர்ச்சி சமன்பாடு பின்னர் உந்த எல்லை அடுக்கு சமன்பாடு உந்தம் சமநிலை வேண்டும் எனவே அது udu dx vdu dy 𝞺∞ 𝞺 𝞺 க்கு சமமாக இருக்கும் எனவே நாம் அமுக்குக் காரணியைப் பயன்படுத்தி மாற்றலாம் இதன் மூலம் நாம் 𝞫 T T∞g 𝝂d2 u d y2 என எழுதலாம் நான் செய்ததெல்லாம் பொசைன்ஸ்க்யூ தோராயத்தைப் பயன்படுத்தி 𝜟𝞺 வை 𝞺 ஆல் அமுக்குக் காரணி சமன்பாட்டுடன் மாற்றியமைத்தேன் பின்னர் வெப்பநிலை சமநிலையைப் பெற்றுள்ளோம் எனவே ஆற்றல் உற்பத்தி போன்றவை இல்லை என்று கருதுகிறோம் இது ஆற்றல் சமநிலையில் நாம் உந்த சமநிலை மற்றும் தொடர்ச்சி சமன்பாட்டைக் கொண்டுள்ளோம் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிவதற்காக இந்த பொசைன்ஸ்க்யூ தோராயத்தைத் தீர்ப்பதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் லோக்கல் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிவதே குறிக்கோள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதுதான் குறிக்கோள் மற்றும் நிச்சயமாக சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஏதேனும் நீளம் இருந்தால் அல்லது முழு நீளத்தின் அடிப்படையில் அது நோக்கமாகும் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய இந்தச் சமன்பாடுகளில் சிலவற்றை நாம் தீர்க்க வேண்டும் சுவரில் உள்ள சாய்வு தெரிந்தால் வெப்பப் போக்குவரத்து குணகம் சரியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் தட்டின் வெப்பநிலை நிலையானது மற்றும் மொத்த வெப்பநிலை நிலையானது எனவே சுவரில் உள்ள சாய்வு தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் எனவே நோக்கம் உண்மையில் தட்டு மற்றும் அமைதியான திரவம் இடையே உள்ள இடைவெளியில் வெப்பநிலை சாய்வு வரையறுக்கிறது இந்த வகையான கணக்குக்கான குறிப்பு வேகங்களைப் பார்க்கப் போகிறோம் என்று கடந்த விரிவுரையில் குறிப்பிட்டேன் மொத்த அல்லது வெற்று ஸ்ட்ரீம் அல்லது வேறு எந்த குறிப்பு வேகமும் இல்லை என்பதே முதல் மற்றும் முக்கியமான பிரச்சினை இந்த பிரச்சனைகளுக்கு குறிப்பு வேகம் இல்லை ஏனெனில் திரவம் உண்மையில் அமைதியாக உள்ளது எல்லை அடுக்கில் பயன்படுத்த எந்த வேகமும் எங்களுக்குத் தெரியாது எனவே நாம் என்ன செய்யப் போகிறோமென்றால் சில குறிப்பு வேகம் இருப்பதாகக் கருதுவோம் பின்னர் நாங்கள் இந்தக் குறிப்பு வேகத்தை எந்தக் கணக்கீட்டு நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்த மாட்டோம் எந்த டொமைனையும் வரையறுப்போம் இந்த குறிப்பு வேகத்தை நாம் பயன்படுத்தும் ஒரே இடம் இது அறியப்படாத குறிப்பு வேகம் ஒரு உண்மையான பிரச்சனையில் கட்டற்ற வெப்பச்சலனம் அல்லது கட்டாயச் சலனம் முக்கியப் பங்கு வகிக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க விரும்பினால் இப்போது குறிப்புத் திசைவேகம் முக்கியப் பங்கு வகிக்கிறது எனவே இங்கே நாங்கள் பிரச்சனைகள் வெற்று வெப்பச்சலன பிரச்சனை மட்டுமே என்று கருதுகிறோம் ஆனால் கொள்கையளவில் நீங்கள் ஒரு தட்டை உள்ளே விடும்போது கூட மொத்த திரவத்தின் சில தொந்தரவுகள் இருக்கும் எனவே சில வேகம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கே கேள்வி என்னவென்றால் கொடுக்கப்பட்ட கணக்குக்கு வெற்று வெப்பச்சலனமா அல்லது வெப்பப் போக்குவரத்தின் ஆதிக்க முறையான கட்டாய வெப்பச்சலனமா என்பதை நான் எப்படி தீர்மானிப்பது எனவே அந்த சூழ்நிலையில்தான் இந்த அறியப்படாத குறிப்பு வேகம் முக்கிய பங்கு வகிக்கும் உண்மையில் அந்தச் சூழ்நிலையில் இந்த அறியப்படாத குறிப்புத் திசைவேகம் கட்டாய அல்லது கட்டற்ற வெப்பச்சலனம் ஆதிக்கம் செலுத்துகிறதா என்பதைத் தீர்மானிக்க மொத்த வேகத்திற்குச் சமமாக இருக்கும் இன்றைய விரிவுரையின் முடிவிற்கு முன் எது ஆதிக்கம் செலுத்துவது என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது குறிப்பாக எந்த தொடர்புகளை சரியாகப் பயன்படுத்துவது என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதைப் பார்ப்போம் இதை நாம் குறிப்பு வேகமாகப் பயன்படுத்துகிறோம் பின்னர் பரிமாணமற்ற அளவுகளை அறிமுகப்படுத்துகிறோம் பரிமாணமில்லாத அளவுகளை அறிமுகப்படுத்துங்கள் x என்பது x L y என்பது y L u என்பது u u0 u0 என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியாது அது இன்னும் அறியப்படாத குறிப்பு வேகம் மற்றும் v என்பது v u0 T T∞ Ts T∞ ஆகும் அனைத்து பரிமாணமற்ற அளவுகளுக்கும் இதுவே எனது வரையறை பின்னர் நான் இந்த மாதிரி சமன்பாடுகள் அனைத்தையும் பரிமாணமற்ற வடிவமாக மாற்ற முடியும் இது போன்ற ஏதாவது இருக்கும் எனவே அது 𝞫 ஈர்ப்பு விசைக்கு சமமான u du dx v du dy ஆக இருக்கும் எனவே அது Ts T∞ L u0 2 T 1 நீளத்தை பொறுத்த ரெனால்ட்ஸ் நம்பர் d 2 u d y 2 ஆகும் 𝞫 ஈர்ப்பு விசைக்கு சமமான dy அது Ts T∞ L u02 T 1 நீளத்தை பொறுத்த ரெனால்ட்ஸ் நம்பர் d 2 u d y 2 ஆகும் வெப்பநிலை சமநிலையானது u dT dx v dT dy L Rel ப்ரான்டல் நம்பர் d 2 T d y 2 ஆக இருக்கும் உங்களின் பாதையானது லோக்கல் வெப்பநிலையின் வேகத்தை புதியதாகச் சார்ந்து இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கும் கட்டாய வெப்பச்சலனத்தில் இருந்து அவை மிகவும் வேறுபட்டவை அல்ல அதாவது அடர்த்தி சாய்வுகள் மற்றும் அது மாதிரி சமன்பாட்டில் நாம் சேர்த்த இயல்பான விசையின் காரணமாகும் எனவே இப்போது முந்தைய விஷயத்தில் உந்த சமநிலை மற்றும் செறிவு மற்றும் வெப்பநிலை சமன்பாடு ஆகியவை இணைக்கப்பட்டன எனவே வெப்பநிலையைப் பொறுத்து திசைவேகத்தின் வடிவம் நாங்கள் சுயாதீனமாக தீர்க்க முடியும் மேலும் நாங்கள் அதைச் செய்ய முடியாத சாய்வை இங்கே பெறலாம் எனவே நீங்கள் இன்னும் சில மாற்றங்களின் மூலம் இந்த கணக்கை தீர்க்க முடியும் அதை நீங்கள் குறுகிய காலத்தில் பார்க்கப் போகிறீர்கள் அதைச் செய்வதற்கு முன் இந்த சமன்பாட்டைப் பார்ப்போம் இதில் லோக்கல் வெப்பநிலையின் குணகம் உள்ளது

எனவே 𝞫 g Ts T∞ L u02 ஆகும் எனவே u02 என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அது ஒரு அறியப்படாத குறிப்பு வேகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிராஷோஃப் எண் என்று அழைக்கப்படும் புதிய எண்ணை வரையறுக்கிறோம் இது வெறுமனே குணகம் அல்ல முந்தைய எல்லா நிகழ்வுகளிலும் குணகத்திற்கான பரிமாணமற்ற அளவை வரையறுக்க முயற்சிக்கிறோம் மேலும் இங்கே வெவ்வேறு போக்கின் விளைவை வேறுபடுத்துகிறோம் அதே போல் வெவ்வேறு விசைகளின் விளைவை வேறுபடுத்துகிறோம் அதற்கான வழியை நீங்கள் பெருக்க வேண்டும் ரெனால்ட்ஸ் எண்ணின் ஸ்கொயர் எனவே u0 L 𝝂 ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்கிறோம் ஆனால் தட்டின் நீளத்தின் அடிப்படையில் ரெனால்ட்ஸ் எண் இருக்கும் நீங்கள் அதை ரெனால்ட்ஸ் எண்ணால் பெருக்கவும் எனவே நீங்கள் 𝞫g நேரங்களின் எந்த L யூக விகிதத்தின் விகிதத்தையும் வழங்கும் ஒரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் அது ஈர்ப்பு விசையைக் குறிக்கிறது எனவே புவியீர்ப்பு விசையின் காரணமாக திரவம் அனுபவிக்கும் மிதப்பு விசை இது எனவே u0 2 பிசுபிசுப்பு விசையைக் குறிக்கும் 𝝻 வை ரத்து செய்யும் எனவே இது மிகவும் எளிதானது எனவே கிராஷோஃப் எண் அடிப்படையில் 𝞫 gTs T∞ l u02 ReL2 ஆக மாற்றுகிறது எனவே பிசுபிசுப்பு விசைகளுக்கு மிதக்கும் விசைகளின் விகிதம் ஆனால் இது பிசுபிசுப்பு விசையின் சில செயல்பாடுகள் ஆகும் இது வெறும் சதுரம் என்று கூறினால் மிதப்பு விசைக்கு தேவைப்படும் அளவிடுதலின் காரணமாக பிசுபிசுப்பு விசைகளின் சதுரம் உங்களிடம் இருக்கும் எனவே வெப்பப் போக்குவரத்தின் ஆதிக்கம் செலுத்தும் முறையானது கட்டற்ற வெப்பச்சலனமா அல்லது கட்டாய சலனமா என்பதை நாம் எப்படி முடிவு செய்கிறோம் என்பதைச் சிறிது நேரத்திற்கு முன்பு அது கட்டாயப்படுத்துகிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்க இது ஒரு சுவாரஸ்யமான கட்டமைப்பைக் கொடுக்கிறது எனவே ReL 2 கிராசாஃப் எண் எனவே வெப்பப் போக்குவரத்தின் ஆதிக்கம் செலுத்தும் முறை எது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான கட்டமைப்பை இது வழங்குகிறது நீங்கள் ஒரு உண்மையான அமைப்பில் இருந்தால் உண்மையான அமைப்பில் மொத்த வேகம் அல்லது வெற்று ஸ்ட்ரீம் வேகம் உண்மையில் 0 அல்ல எனவே ஒரு உண்மையான அமைப்பிற்கான வெற்று ஸ்ட்ரீம் வேகத்தை அளவிடுதல் வேகமாகப் பயன்படுத்தினால் ரேனால்ட்ஸ் எண்ணின் சதுரத்தின் அடிப்படையில் கிராஷோஃப் எண் உங்களுக்கு பரிமாணமற்ற அளவை அளிக்கிறது இது எது ஆதிக்கம் செலுத்தும் என்பதை தீர்மானிக்கப் பயன்படும் எனவே இது ஒன்றை விட மிகவும் சிறியதாக இருந்தால் நீங்கள் எதை ஊகிப்பீர்கள் எது முக்கியமானது கட்டாய வெப்பச்சலனமா அல்லது வெற்று வெப்பச்சலனமா முக்கியமான கட்டாய வெப்பச்சலனம் ஆதிக்கம் செலுத்துகிறது மற்றும் அது 1 ஐ விட பெரியதாக இருந்தால் வெற்று வெப்பச்சலனம் ஆதிக்கம் செலுத்துகிறது மேலும் அது கிட்டத்தட்ட 1 க்கு சமமாக இருந்தால் இரண்டும் முக்கியமானவை என்றும் அது முடிவிலிக்கு முனைந்தால் என்னவாக இருக்கும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே u0 விகிதத்தை 0 ஆகப் பார்க்கவும் இது முற்றிலும் வெற்று வெப்பச்சலனச் சிக்கல் சரியானது இது முற்றிலும் வெற்று வெப்பச்சலன பிரச்சனை எனவே இது முடிவிலிக்கு செல்லும் போது மொத்த ரெனால்ட்ஸ் எண் 0 க்கு செல்கிறது அதாவது மொத்த வேகம் 0 இது வெற்று வெப்பச்சலனத்தின் வரையறை எனவே இது ஒரு அமைதியான திரவம் என்று கருதி தொடங்கினோம் எனவே இது முடிவிலிக்கு செல்லும் போது ரெனால்ட்ஸ் எண் 0 எனவே மொத்த திரவமும் அமைதியாக உள்ளது எனவே இது முற்றிலும் வெற்று வெப்பச்சலன கணக்காகும் உண்மையான அமைப்பில் என்ன இருக்கிறது என்பதைத் தீர்மானிக்க இது ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது எப்பொழுதும் உங்களுக்கு காற்று ஓட்டம் இருக்கும் சில தொந்தரவுகள் இருக்கும் நீங்கள் ஒரு மின்விசிறியை வைத்திருக்கப் போகிறீர்கள் அதனால் திரவத்தை தொந்தரவு செய்யப் போகிறது எனவே வெப்பப் போக்குவரத்தின் ஆதிக்கம் செலுத்தும் முறை எது என்பதை தீர்மானிக்க இது உங்களுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பை வழங்குகிறது